வணக்கம் உங்கள் அனைவரையும்அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறை 13வது பாடத்திற்கு வரவேற்கிறேன் முந்தைய பாடத்தில் நாம் அறிவுறுத்தலுக்கான சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறையை புரிந்துகொண்டோம் இந்த பாடத்தில் அறிவுறுத்தலுக்குகான அனுபவ அணுகுமுறையை நாம் புரிந்து கொள்வோம் அனைத்து கற்றலும் அடிப்படையில் அனுபவத்திலிருந்து தான் கற்கிறோம் எனவே அனைத்து அறிவுறுத்தல்களும் அனுபவமிக்கதாக இருக்க வேண்டும் கற்பவர் ஒரு பங்கேற்பாளராக இருப்பதால் அதை அனுபவிக்கிறார் அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறை என்றால் என்ன எல்லா அறிவுறுத்தல்களும் அனுபவமிக்கதாக இருக்க வேண்டும் என்றால் அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறை என நாம் எதை அழைக்கிறோம் இந்த அணுகுமுறையின் அடிப்படையாகப் பயன்படுத்தப்படும் அனுபவத்தின் அம்சங்கள் யாவை சில அம்சங்களை நாம் இப்பாடத்தில் மேலும் முன்னேறும்போது விரிவாக பார்ப்போம் அடிப்படையில் அனுபவ அணுகுமுறை கற்பவரை மையமாகக் கொண்டது மற்றும் அவர் தனது அனுபவத்தின் பேச்சாளராக செயலில் இருப்பதைப் பார்க்கிறோம் அசல் கோட்பாட்டில் அனுபவம் என்பது மிகவும் திறந்த முடிவாக இருக்கும் கற்பவர் எந்த வகையான அனுபவங்களைத் தேர்ந்தெடுப்பார் என்பதில் கணிசமான அட்சரேகை உள்ளது பொதுவாக அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறை என அழைக்கப்படும் முக்கிய அம்சங்களில் சில கற்றவர் தனது அனுபவத்தின் பேச்சாளராக இருத்தல் உண்மையான கற்றல் அனுபவம் சுய திசை தீர்மான தேர்வுகள் மற்றும் பின்னூட்டங்கள் இல்லையெனில் ஒரு வழக்கமான அர்த்தத்தில் நாம் அனுபவத்தை எடுத்துக் கொண்டால் எல்லா அறிவுறுத்தல்களும் அனுபவமிக்கவை ஆனால் சில அம்சங்கள் பிற வழிமுறைகளிலிருந்து அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறையை வேறுபடுத்துகின்றன கற்பவர் இங்கே ஒரு முக்கிய பாத்திரத்தை வகிக்கிறார் அவர் தம் அனுபவத்தின் பேச்சாளராக மட்டுமில்லாமல் கற்றலை சுயமாக இயக்கும் பாணியில் செய்கிறார் பல தீர்மான தேர்வுகள் உள்ளன மற்றும் அனுபவத்தின் மீதான இந்த முடிவுகளின் விளைவுகள் பின்னூட்டங்களைத் தக்கவைத்துக்கொள்கின்றன இவை அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறை என அறியப்பட்டவற்றின் தனித்துவமான அம்சங்கள் அனுபவமிக்க கற்றல் கோட்பாட்டின் வேர்களை கடந்த நூற்றாண்டின் முற்பகுதியில் John Deweyஇன் அடிச்சுவட்டில் மூலம் காணலாம் ஆனால் Kolbன் செல்வாக்குமிக்க பணிகள் காரணமாக அனைத்து ஆராய்ச்சிகளையும் அந்த நேரத்தில் அனுபவ அணுகுமுறை சம்பந்தமாக அவர் ஒருங்கிணைத்தவர் அவர் அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய கோட்பாடுகளின் அனைத்து தத்துவ தாக்கங்களையும் வடிகட்டினார் பின்னர் அவர் தனது சொந்த கட்டமைப்பைக் கொண்டு வந்து அதை அவர் அனுபவக் கற்றல் என்று அழைத்தார் அது கற்றல் மற்றும் வளர்ச்சி மூலம் கிடைக்கும் அனுபவம் அவர் 4 நிலை சுழற்சி மாதிரியை முன்மொழிந்தார் இது ஒரு உறுதியான அனுபவத்துடன் தொடங்குகிறது இது கற்பவர்கள் உள்ளாகும் அனுபவிக்கும் ஒரு உறுதியான அனுபவம் உறுதியான அனுபவத்திற்கு உட்பட்ட பின்னர் கற்பவர் அந்த அனுபவத்தை பிரதிபலிக்கிறார் அது பிரதிபலிப்பின் அவதானிப்பு பின்னர் அதன் அடிப்படையில் கற்பவர் கருத்தை உருவாக்க முயற்சிக்கிறார் அது யாதெனில் சுருக்க கருத்துருவாக்கம் இந்த சுருக்க கருத்துருவாக்கத்தின் அடிப்படையில் கற்பவர் மேலும் பரிசோதனை செய்கிறார் அது செயலில் பரிசோதித்தல் இது மற்றொரு உறுதியான அனுபவத்திற்கு வழிவகுக்கிறது மீண்டும் பிரதிபலிப்பு கண்காணிப்பை கருத்துருவாக்கத்தை மேலும் பரிசோதனையை செய்ய வழிவகுக்கிறது எனவே ஒரு சுழற்சியின் வழியில் கற்றவர் இந்த 4 கட்டக் கற்றல்களையும் கடந்து செல்கிறார் இது Kolbஎன் அனுபவக் கற்றல் மாதிரியின் சாராம்சமாகும் ஆனால் இந்த மாதிரி மிகவும் சுருக்கமான நிலையில் உள்ளது ஒரு குறிப்பிட்ட திட்டத்தில் மக்கள் இந்த மாதிரியை செயல்படுத்த முயற்சிக்கும்போது சில சிக்கல்கள் இருப்பதாகத் தெரிகிறது மேலும் இந்த சிரமங்கள் Kolb மாதிரியைப் பற்றிய சில விமர்சனங்களுக்கும் வழிவகுத்தன பொதுவாக அனுபவ அணுகுமுறையும் விமர்சிக்கப்பட்டுள்ளது ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால் எந்த ஒரு அனுபவத்தின் அனுபவமும் பிரதிபலிப்பும் நேர்த்தியாக பிரிக்கப்பட முடியாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இது அனுபவம் மட்டுமே பின்னர் அது பிரதிபலிப்பாக மாறுகிறது பெரும்பாலும் அனுபவமும் பிரதிபலிப்பும் இணைந்து இருக்கின்றன எனவே அவை உண்மையில் கற்றல் சுழற்சியில் இரண்டு தனித்துவமான தனித்தனி நிலைகளாக கருத முடியாது இது ஒரு விமர்சன புள்ளியாக இருந்து வருகிறது அனுபவத்தைப் பிரதிபலிப்பது எப்போதுமே நடக்க வேண்டிய அவசியமில்லை மேலும் ஒவ்வொரு கற்பவருக்கும் இது பொருந்தாது கற்பவருக்கு அனுபவம் இருக்கலாம் ஆனால் அந்த அனுபவத்தை பிரதிபலிக்க கற்றவருக்கு எந்த தேவையும் உந்துதலும் இருக்காது ஒவ்வொரு கற்பவரும் அதே வழியில் பிரதிபலிக்க வேண்டிய அவசியமில்லை எனவே அனுபவத்தைப் பிரதிபலிப்பதில் இருந்து ஏற்படக்கூடிய கற்றல் வெவ்வேறு நபர்களுக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் என்பதுதான் உண்மை மேலும் அனுபவத்தை இன்னொரு முறை சொல்வது அரசியல் நாம் சொல்லும் கதைகள் நம் நோக்கத்திற்கு ஏற்ப மாறுகின்றன வேண்டுமென்றே நாம் பொய் சொல்ல முயற்சிப்பது அல்ல ஆனால் மனம் ஒரு அனுபவத்தின் சொந்த பதிப்பை காலத்திற்கு ஏற்ப உருவாக்குகிறது கற்றவர் அனுபவத்தை நினைவுபடுத்தி அதைப் பிரதிபலிக்க முயற்சிக்கும்போது அது எப்போதும் சரியான பிரதிபலிப்பாக இருக்காதுமேலும் அதன் விளைவாக வரும் கற்றல் உண்மையானதாக இருக்காது நிச்சயமாக மக்கள் இதற்கும் ஒரு தீர்வை முன்மொழிந்துள்ளனர் கற்றல் செயல்முறை கற்பவர்களின் சமூகத்திற்குள் நிகழ வேண்டும் அனுபவங்கள் பகிரப்படும்போது மற்றும் கற்றல் ஒரு சமூக பயன்முறையில் நிகழும்போது கற்றல் மிகவும் உண்மையானதாக இருக்கும் என்ற கருத்தை அடிப்படையாகக் கொண்டது இது இது அனுபவக் கற்றலின் சமூக ஆக்கபூர்வமான விளக்கத்தை அடிப்படையாகக் கொண்டது அந்த அறிவு தனிநபர்களால் கட்டப்பட்டது அது ஒரு சமூகத்திலும் கட்டமைக்கப்பட்டுள்ளது சமூக ஆக்கபூர்வமான விளக்கம் கற்பவர்களின் சமூகத்திற்குள் கற்றல் நிகழும்போது அனுபவங்கள் உண்மையான பாணியில் நினைவுகூரப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் கற்றல் ஆழமாக இருக்க வாய்ப்புள்ளது என்றும் கருதுகிறது இந்த விமர்சனங்கள் அனைத்தையும் மீறி அறிவுறுத்தலுக்கான நியாயமான முறையில் செயல்படக்கூடிய அனுபவ அணுகுமுறையை கொண்டு வர முடியும் மேலும் இந்த சவால்களை எதிர்கொள்ள முடியும் பல்வேறு அமைப்புகளில் மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பல்வேறு சூழல்களில் அனுபவ அணுகுமுறையை முயற்சித்திருக்கிறார்கள் இது முறையான பொறியியல் திட்டங்கள் முறையான மருத்துவ திட்டங்கள் முறைசாரா திட்டங்கள் சமூக கற்றல் மையங்கள் மற்றும் பல்வேறு சூழல்களில் முயற்சிக்கப்பட்டுள்ளது நவீன பொறியியல் கல்வியின் சவால்களை எதிர்கொள்ள அனுபவ அடிப்படையிலான அணுகுமுறை திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை மற்றும் சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை முந்தைய இரண்டு பாடத்தில் நாம் விவாதித்தோம் ஆகியவற்றுடன் பாரம்பரிய அணுகுமுறை விரிவாக ஒருங்கிணைக்கப்படுகிறது நவீன பொறியியல் கல்வி உண்மையில் ஏராளமான சவால்களை எதிர்கொள்கிறது என்பதை முந்தைய பாடத்தில் பார்த்தோம் NBA ஆல் வகுக்கப்பட்ட பல PO களை பாரம்பரிய கற்பித்தல் முறைகள் பாரம்பரிய பொறியியல் படிப்புகளால் வெளிக்கொணர முடியாது தேவையான தொழில்முறை திறன்களை பாரம்பரிய முறைகளைப் பயன்படுத்தி கற்பவர்களுக்கு உண்மையில் வழங்க முடியாது இந்த சவால்களை எதிர்கொள்ள மக்கள் வெவ்வேறு அணுகுமுறைகளை பரிசோதித்து வருகின்றனர் இந்த மூன்று அனுபவ அணுகுமுறை திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை மற்றும் சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை சமீபத்திய ஆண்டுகளில் மிகவும் பிரபலமாக உள்ளன நிச்சயமாக பொறியியல் திட்டத்தில் அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறை செயல்படுத்தப்படும்போது உண்மையில் என்ன வேலை செய்கிறது என்பதற்கான அனுபவ ஆதாரங்கள் மிகவும் குறைவாக உள்ளது அத்தகைய அணுகுமுறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்கான கணிசமான நிகழ்வு சான்றுகள் நம்மிடம் உள்ளன இருப்பினும் குறிப்பாக இந்திய சூழலில் உண்மையில் என்ன செயல்படுகிறது என்பதற்கான வலுவான அனுபவ தரவுகளை வழங்கும் கட்டுப்படுத்தப்பட்ட சோதனைகள் இன்னும் கிடைக்கவில்லை அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறையை முயற்சிக்கும் நிறுவனங்கள் இன்னும் உள்ளன அறிவுறுத்தலுக்கான திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை அறிவுறுத்தலுக்கான சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை போல அனுபவ அணுகுமுறை என்ற சொல்லும் பல்வேறு புலன்களில் பயன்படுத்தப்படுகிறது அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறையாக சொல்லப்பட்ட சில வழக்கு ஆய்வுகளை நாம் பார்க்கும்போது அவை கிட்டத்தட்ட திட்ட அடிப்படையிலான அணுகுமுறைகளைப் போலவே இருக்கிறது எனவே இந்த சொல் சற்றே தெளிவற்ற அர்த்தத்தில் அல்லது சற்று விரிவாக்கப்பட்ட அர்த்தத்தில் இலக்கியத்தில் அறிக்கையிடப்பட்ட நல்ல எண்ணிக்கையிலான வழக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது உண்மையில் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை மற்றும் அனுபவ அணுகுமுறை அவை அனைத்தும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒன்றுக்கொன்று மாறக்கூடிய பாணியில் பயன்படுத்தப்படுவதாகத் தெரிகிறது அவை பல அம்சங்களைப் பகிர்ந்து கொண்டாலும் அவை ஒவ்வொன்றும் தனித்துவமான அணுகுமுறைகள் அந்தக் காலம் வரை கிடைத்த கோட்பாட்டின் அடிப்படையிலும் அனுபவ ஆதாரங்களின் அடிப்படையிலும் இலக்கியங்களில் அறிக்கையிடப்பட்ட வழக்கு ஆய்வுகளின் அடிப்படையில் Lindsey மற்றும் Berger ஆகியோர் அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறையை கட்டமைக்க மூன்று பரிந்துரைப்புக் கொள்கைகளை முன்வைக்கின்றனர் அதன்படி இந்த கொள்கைகள் இலக்கியத்தில் எழுப்பப்படும் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் இது Reigeluth மற்றும் Carr Chellman ஆகியோரால் திருத்தப்பட்ட அறிவுறுத்தல் கோட்பாடுகள் மற்றும் மாதிரிகள் Volume III இல் கிடைக்கிறது இந்த விளக்கக்காட்சி அந்த மாதிரியை நெருக்கமாகப் பின்பற்றுகிறது மூன்று உலகளாவிய கொள்கைகள் அனுபவ அணுகுமுறையில் உள்ளன அவை அனுபவத்தை உருவாக்குதல் அனுபவத்தை செயல்படுத்துதல் அனுபவத்தை பிரதிபலித்தல் ஒவ்வொரு கொள்கையின் கீழும் துணைக் கொள்கைகள் உள்ளன மேலும் குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு தக்கவாறு அடிப்படையில் மாறுபாடுகள் உள்ளன முதலில் அனுபவத்தை வடிவமைப்பதைப் பார்ப்போம் அனுபவத்தை வடிவமைப்பதன் மூலம் நாம் என்ன சொல்ல வருகிறோம் அனுபவக் கற்றலின் பாரம்பரியக் கோட்பாட்டில் கற்பவர் தனது அனுபவத்தை கூறுவது என்பது மிகவும் தெளிவற்றதாக இருந்தது அனுபவத்தைத் தேர்ந்தெடுப்பதில் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது கற்பவருக்கு பரப்பளவில் பெரிய எல்லை இருந்தது ஆனால் ஒரு முறையான திட்டத்தில் இதை மிகவும் திறமையாக கருத முடியாது அனுபவத்தை வடிவமைப்பது என்பதன் பொருள் அனுபவத்திற்கு நியாயமான எல்லைகளை நிறுவுதல் மற்றும் அனுபவத்திற்கான சூழலை வரையறுத்தல் அனுபவம் மிகவும் திறந்த மற்றும் தெளிவில்லாமல் இருப்பதற்குப் பதிலாக அது 'கட்டமைக்கப்பட்டுள்ளது ' அனுபவத்தைச் சுற்றி ஒரு சட்டகத்தை வைக்கவும் இது செயல்முறையை திறமையாக்குவதற்கு அவசியம் கற்பவரின் கவனத்தை திறம்பட பயன்படுத்த இந்த அனுபவத்தை உருவாக்குவது அவசியம் ஒரு முறையான திட்டத்தில் இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் ஒரு முறையான திட்டத்தில் முழு அறிவுறுத்தல் அட்டவணையும் இறுக்கமாக ஒழுங்கமைக்கப்பட்ட பாணியில் வைத்திருக்கிறோம் நேரம் வாரியாக அட்டவணை வாரியாக படிப்புகளின் எண்ணிக்கை இவை அனைத்தும் மிகவும் நியாயமான கடினமான அட்டவணையைப் பின்பற்றுகின்றன எனவே அனுபவத்தில் நாம் அதிக திறந்த நிலையை அனுமதிக்க முடியாது ஒரு முறையான நிரலில் அனுபவ அணுகுமுறை பயன்படுத்தப்படும்போது நாம் அனுபவத்தை வடிவமைக்க வேண்டும் அசல் கருத்தாக்கம் அத்தகைய வரம்புகளை கூறவில்லை ஆனால் அதை ஒரு முறையான பொறியியல் திட்டத்தில் செயல்படுத்த விரும்பினால் எந்த வகையான அனுபவங்கள் அனுமதிக்கப்படுகின்றன என்பதற்கு சில வரம்புகளை வைக்க வேண்டும் அனுபவத்தை வடிவமைப்பது அனுபவத்தைப் பற்றிய கற்பவரின் முன்னோக்கையும் அவர்கள் அதில் எவ்வாறு ஈடுபடுகிறார்கள் என்பதையும் பாதிக்கிறது ஏனெனில் ஒவ்வொரு அனுபவத்தையும் பல கோணங்களில் பார்க்க முடியும் இந்த 'அனுபவத்தை உருவாக்குதல்' அடுத்தடுத்த பிரதிபலிப்பின் போது குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டிருக்கும் இதனால் இது கற்றலையும் பாதிக்கும் தற்போதைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமான முந்தைய அனுபவத்தின் கூறுகளில் கற்பவர் கவனம் செலுத்த ஃப்ரேமிங்அனுபவத்தை உருவாக்குதல் உதவுகிறது அதன்படி தற்போது கற்பவர் ஒரு செயலின் அனுபவத்தில் செல்லும்போது முந்தைய அனுபவத்தின் எந்த கூறுகள் மிகவும் பொருத்தமானவை தற்போதைய அனுபவத்தை உருவாக்கும் செயல் நடைபெறவில்லை என்றால் முந்தைய அனுபவத்திலிருந்து மிகவும் பொருத்தமான மற்றும் தற்போதைய அனுபவத்தை பிரதிபலிக்கும் கூறுகளை நினைவுகூருவதில் கற்பவருக்கு கணிசமான சிரமம் இருக்கலாம் எனவே ஃப்ரேமிங்அனுபவத்தை உருவாக்குதல் மிகவும் உதவியாக இருக்கும் இது மீண்டும் மூன்று உலகளாவிய துணை முறைகளைக் கொண்டுள்ளது அவை அறிவுறுத்தல் நோக்கங்களைத் தொடர்புகொள்வது மதிப்பீட்டு அளவுகோல்களைத் தொடர்புகொள்வது மற்றும் சமூக கட்டமைப்பையும் கற்பவர்களின் எதிர்பார்க்கப்படும் நடத்தையையும் நிறுவுதல் முதலாவது அறிவுறுத்தலின் நோக்கங்கள் இங்கு கவனிக்கப்பட வேண்டியது யாதெனில் அறிவுறுத்தலின் நோக்கங்கள் கற்றல் முடிவுகள் அல்லது பாடநெறி முடிவுகளை விட அதிகமானது அனுபவ அணுகுமுறை கற்பவருக்கு கணிசமான சுதந்திரத்தை அளிப்பதால் அனுபவத்தின் ஒட்டுமொத்த சூழலையும் கற்பவர்கள் உடன் தொடர்பு கொள்ள வேண்டும் நிச்சயமாக நாம் பாடக் கோப்பின் முடிவுகளை தொடர்பு கொள்கிறோம் அது மிகவும் அவசியம் ஆனால் அதையும் மீறி அந்த அனுபவத்தில் ஈடுபடுவதற்கான காரணத்தையும் நோக்கத்தையும் நாம் கற்பவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அனுபவம் ஏன் அவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த அனுபவத்தில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன நோக்கம் என்ன இது நடவடிக்கைகளுக்கான சூழலை வழங்குகிறது அனுபவத்தின் போது கற்பவர்கள் பல செயல்பாடுகளை மேற்கொள்கின்றனர் மேலும் இந்த தொடர்பு அந்த நடவடிக்கைகளுக்கான சூழலை வழங்குகிறது ஏனென்றால் அதே செயல்பாடு கற்பவர் அந்த அனுபவங்களைப் பார்க்கும் முன்னோக்கு என்ன என்பதைப் பொறுத்து வெவ்வேறு அனுபவங்களுக்கும் வெவ்வேறு கற்றல் விளைவுகளுக்கும் வழிவகுக்கும் ஒரு எளிய எடுத்துக்காட்டை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு மாணவர் குழு உள்ளூர் சமூகத்தில் அழிந்துபோகக்கூடிய விவசாய பொருட்களின் உற்பத்தியாளர்களுடன் தொடர்புகொள்கிறது என்று வைத்துக்கொள்வோம் சில வகையான பழங்கள் அல்லது அழிந்துபோகக்கூடிய பொருட்கள் வேளாண் பொருட்கள் போன்ற சில விஷயங்கள் இது போன்ற அனுபவத்தை வழங்கும் நோக்கம் கற்பவர்களுக்கு ஒரு விநியோக சங்கிலி மேலாண்மை அமைப்பின் வடிவமைப்பிற்கான தேவைகளை வெளிப்படுத்தலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் கற்பவர்கள் அந்த அனுபவத்தைப் பார்க்கும் விதம் அவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அவர்கள் சேகரிக்க முயற்சிக்கும் தகவல்கள் அனைத்தும் வித்தியாசமாக இருக்கும் மறுபுறம் அந்த விவசாயப் பொருட்களின் உற்பத்தி நடவடிக்கைகளில் குறிப்பிட்ட தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை குளிர் சேமிப்பகங்களின் குறைந்த விலை பதிப்பைக் எடுத்துக்கொள்ளுங்கள் புரிந்துகொள்வதே இதன் நோக்கம் என்றால் முழு அனுபவமும் ஒரு புதிய சாயலைப் பெறும் எனவே அனுபவத்தில் ஈடுபடுவதற்கான காரணத்தையும் நோக்கத்தையும் மாணவர்களிடம் தெரிவிப்பது மிகவும் அவசியமானது பாரம்பரிய மாதிரியில் இது வலியுறுத்தப்படவில்லை ஆனால் ஒரு முறையான திட்டத்தில் நாம் அனுபவ அணுகுமுறையை அறிமுகப்படுத்தும்போது இந்த வகையான கூடுதல் தகவல்களை வழங்க வேண்டியது அவசியம் இதனால் கற்றல் குறிப்பாக கவனமான முறையில் நிகழ்கிறது மற்றும் அந்த அனுபவம் பாடநெறி முடிவுகளை அடைவதற்கு உண்மையிலேயே பங்களிக்கிறது அறிவுறுத்தல் குறிக்கோள்கள் தொடர்பான தகவல்களை நாம் வழங்குகிறோம் மதிப்பீட்டு அளவுகோல்களையும் நாம் மாணவர்களிடம் சொல்லி இருத்தல் வேண்டும் ஏனெனில் இது எந்தவொரு அறிவுறுத்தல் மாதிரியிலும் மதிப்பீடு மிக மிக முக்கியமானது என்று நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கற்றல் விளைவுகளுடன் சீரமைக்கப்பட வேண்டும் ஆனால் அனுபவ அணுகுமுறையைப் பொறுத்தவரை மதிப்பீட்டின் நோக்கத்தை அனுபவத்திலிருந்து கற்றல் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்ற பொருளில் விரிவுபடுத்துவதற்கு அவசியமாக இருக்கலாம் மற்றும் இறுதி முடிவு மற்றும் இறுதி விளைவை சார்ந்தது அல்ல கற்பவர்களுக்கு ஒரு யதார்த்தமான பின்னூட்டத்தை வழங்க பயிற்றுவிப்பாளர் மட்டுமல்ல சம்பந்தப்பட்ட பிற பங்குதாரர்களும் மதிப்பீடு செய்ய அழைக்கப்படலாம் அதன் மதிப்பீடு இப்படி தான் இருக்கும் என்பதை மாணவர்களுக்கு முன்னரே சொல்லப்படவேண்டும் இது அனுபவத்திலிருந்து கற்றலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் முந்தைய எடுத்துக்காட்டில் நீங்கள் அதைப் பார்த்தால் மாணவர்கள் ஒரு தீர்வை முன்மொழிந்தால் உண்மையான இறுதி பயனர்களை தீர்வு குறித்த அவர்களின் கருத்துகளுக்கு அழைப்பது பயனுள்ளதாக அமையும் இதை கற்பவர்களுக்கு முன்பே கூறுவதன் மூலம் மதிப்பீட்டிற்கான ஒரு சூழலை கற்பவர்களுக்கும் வழங்குகிறோம் மாணவர்களால் சொல்லப்படும் தீர்வு இறுதி பயணர்களாலும் மதிப்பிடப்படும் என்பதை அவர்கள் அறிவார்கள் அவர்கள் அனுபவத்தைப் பார்க்கும் விதம் அனுபவத்திலிருந்து அவர்கள் பெறும் கற்றல் அனைத்தும் இதன் மூலம் பாதிக்கப்படும் இதனால் மதிப்பீட்டின் நோக்கத்தை நாம் விரிவுபடுத்த வேண்டும் இது நேரடியாக தரங்களுக்கு தொடர்பில்லாததாக இருந்தாலும் அதற்கு ஒரு சம்மந்தம் இருக்க வேண்டும் பின்னர் சமூக கட்டமைப்பையும் கற்பவர்களிடம் எதிர்பார்க்கப்படும் நடத்தையையும் நிறுவவும் பயிற்றுவிப்பாளருக்கு மாணவரின் உறவை நாம் முறையாக நிறுவ வேண்டும் ஏனெனில் கற்பவருக்கு கணிசமான சுதந்திரம் இந்த முறையில் வழங்கப்படுகிறது அனுபவம் வெளி உலகத்தை உள்ளடக்கியிருந்தால் மாணவனுக்கும் பயிற்றுவிப்பாளருக்கும் இடையிலான உறவும் மாணவனுக்கும் குழு உறுப்பினர்களுக்கும் இடையே ஆன உறவு எப்படி இருக்கப் போகிறது இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் மாணவர்கள் மக்களுடன் தொடர்புகொள்வதற்கு உண்மையில் வெளி உலகிற்குச் செல்கிறார்களானால் நன்கு இயக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட கோடுகளுடன் தொடர்பு ஏற்படுவதை உறுதிசெய்ய நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே நாம் சரியான சமூக கட்டமைப்பை நிறுவ வேண்டும் இந்த வகையான உறவுகள் முயற்சி உண்மையான அனுபவம் மற்றும் அனுபவத்தின் விளைவாக வரும் கற்றல் ஆகியவற்றை பாதிக்கின்றன இரண்டாவது உலகளாவிய கொள்கை அனுபவத்தை செயல்படுத்துதல் ஆகும் இந்த கட்டத்தில் புதிய அனுபவத்தை உருவாக்குவதற்கு கூடுதலாக முந்தைய அனுபவத்தைப் பயன்படுத்தலாம் இது Merrillன் செயல்படுத்தல் கோட்பாட்டுடன் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒத்திருக்கிறது முக்கிய பண்புகள் யாதெனில் அது உண்மையான அனுபவமாக இருக்க வேண்டும் கற்பவர்கள் முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் அந்த அனுபவத்தில் இருக்க வேண்டும் மற்றும் அனுபவம் சிக்கல் நோக்குநிலையைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் சிக்கலின் கடினத்தன்மை அல்லது அனுபவத்தின் சிரமம் கவனமாக தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவே அனுபவத்தின் சிக்கலானது மற்றொரு முக்கியமான துணைக் கொள்கையாகும் கற்றல் எப்போது மேம்படும் என்றால் அறிவுறுத்தல் சூழல் மிகவும் நம்பகமானதாக இருக்க வேண்டும் அனுபவத்தில் உள்ள பணிகளும் சூழலும் கற்பவர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் சந்திக்கும் பணிகள் மற்றும் சூழலுடன் மிகவும் ஒத்ததாக இருக்க வேண்டும் இதுதான் அனுபவத்தின் நம்பகத்தன்மையின் அர்த்தமாகும் ஒத்த அறிவாற்றல் நிலைகள் அறிவு வகைகளின் ஒத்த தன்மை ஒத்த வகையான கட்டுப்பாடுகள் இங்கு சூழல் மற்றும் பணியும் ஒத்ததாக இருக்கிறது ஆனால் நோக்கத்தில் குறைவான சிக்கலாக இருக்கலாம் ஆனால் அத்தியாவசிய இயல்பு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது இது கற்றலை மிகவும் சிறப்பானதாக்குகிறது மற்றும் உண்மையான அனுபவம் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றால் உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்தவும் எடுத்துக்காட்டாக உண்மையான அனுபவம் அபாயகரமான சூழலில் பணிபுரிதல் அந்த சூழலில் மாணவர்கள் பணியாற்றுவதை நாங்கள் விரும்பவில்லை எனவே அங்கு நாம் உருவகப்படுத்துதல் மாதிரிகளைப் பயன்படுத்தலாம் சூழ்நிலைஅனுபவம் என்பது கற்பவர்கள் முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையாக அது இருக்க வேண்டும் அங்கே சில தேர்வுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும் மற்றும் இந்த முடிவுகளின் விளைவுகளை மாணவர் அனுபவிக்க வேண்டும் முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்க வேண்டும் மற்றும் அந்த முடிவுகள் உண்மையான விளைவுகளைக் கொண்டிருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக அனுபவம் ஒரு சமூகப் பிரச்சினையைத் தீர்க்கிறது என்றால் அநேகமாக நாம் முன்னர் விவாதித்த ஒன்று கற்பவர்கள் பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் தீர்வின் நம்பகத்தன்மை செலவு குறித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் இந்த முடிவுகளின் அடிப்படையில் அவர்கள் ஒரு தீர்வை முயற்சிக்கும்போது அவர்கள் எடுத்த தேர்வுகளின் அடிப்படையில் அந்த தீர்வு வேறுபடும் கற்பவர்கள் இதை அனுபவிக்க வேண்டும் அதாவது கற்பவர்கள் தங்கள் முடிவுகளுக்கு ஒரு விளைவு உள்ளது என்பதை தெரிந்துகொள்ள வேண்டும் மற்றும் தங்கள் முடிவு நாள் வரும் அந்த விளைவை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் இந்த முடிவுகள் உண்மையான விளைவுகளை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் இந்த உண்மையான விளைவுகளைப் பற்றிய பின்னூட்டம் மாணவர்களின் கற்றலுக்கு உதவும் அனுபவம் என்பது சாத்தியமான அளவிற்கு சிக்கல் சார்ந்ததாக இருக்க வேண்டும் இது மீண்டும் Merrill சிக்கல்களை மையமாகக் கொண்ட கொள்கையுடன் ஒத்துள்ளது அனுபவக் கற்றல் பொதுவாக ஒரு முக்கிய பிரச்சினை அல்லது ஒரு முக்கிய சிக்கலை உள்ளடக்கியது அவை பகுப்பாய்வு செய்யப்பட்டு பின்னர் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அனுபவம் என்பது வழக்கமாக வடிவமைக்கப்பட்ட மற்றும் ஒரு குறிப்பிட்ட சிக்கலை மையமாகக் கொண்டது ஆகும் சிக்கலின் சூழலில் நிகழ்கின்ற அனுபவத்தின் போது எடுக்கப்பட்ட செயல்பாடுகள் மற்றும் முடிவுகள் மற்றும் பெறப்பட்ட பிரதிபலிப்பு மற்றும் பின்னூட்டங்கள் கற்றலை ஊக்குவிக்கிறது நாம் தேர்ந்தெடுக்கும் சிக்கல்கள் சிக்கலை ஏற்படுத்தும் அமைப்பு வேறுபடலாம் ஆனால் அனுபவம் என்பது சிக்கல் நோக்கு நிலையாக இருக்க வேண்டும் பின்னர் கடைசி துணைக் கொள்கை என்பது அனுபவம் உண்மையில் மிக சவாலாகவும் கடினமாகவும் மாணவர்களுக்கு சவால் விடும்படியும் இருக்கவேண்டும் மிகவும் எளிதாக இருந்தது என்றால் கற்றல் மாணவர்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க வாய்ப்பில்லை மறுபுறம் அவை மிகவும் கடினமானதாகவோ சிக்கலானதாகவோ இருக்கக்கூடாது இருந்தால் மாணவர்கள் கவனம் சிதறி விடுவார்கள் மாணவர்கள் எதிர்மறையாக உந்துதல் பெறுகின்றார்கள் 'இதை தீர்க்க முயற்சிப்பதில் எந்த பயனும் இல்லை இது மிகவும் கடினம் ஆரம்பத்திலேயே திரும்பப் பெறுதல் நடந்துவிடக்கூடாது சரியான மட்டத்தில் மாணவர்களுக்கு சவால் விடவேண்டும் இருப்பினும் சரியான நிலை எது என்பதைத் தேர்ந்தெடுப்பது தான் முடிவு எடுப்பதில் உள்ள பிரச்சினை பயிற்றுவிப்பாளர் இந்த முடிவை அல்லது தீர்ப்பை வழங்க வேண்டும் ஏனென்றால் அனுபவ அணுகுமுறையில் கற்றல் மதிப்பீடு தோல்வியிலிருந்து கூட நேரலாம் இது அனுபவ அடிப்படையிலான அணுகுமுறையின் மிகவும் தனித்துவமான அம்சமாகும் இது திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை அல்லது சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறையில் நாம் காண முடியாது அனுபவ அணுகுமுறையில் வெற்றிகரமான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் அனுபவங்கள் மதிப்புமிக்கவை தோல்விகளுக்கு வழிவகுக்கும் அனுபவங்களும் மதிப்புமிக்கவை தோல்விகளில் இருந்து மாணவர்கள் பெறும் பாடங்களும் மதிப்புமிக்கவை மாணவர்கள் எடுக்கும் குறிப்பிட்ட முடிவுகள் தோல்விகளுக்கு வழிவகுக்கும் ஆனால் அங்கு ஒரு கற்றல் நடக்கிறது மேலும் மாணவர்கள் அந்த தோல்விகளிலிருந்தும் கற்றுக்கொள்கிறார்கள் பயிற்றுவிப்பாளரும் அந்த கற்றலில் ஆர்வமாக உள்ளார் அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறையின் மிக முக்கியமான பண்பு இது ஆனால் இது நிச்சயமாக நடக்க மாணவர்கள் திறந்த மனநிலை கொண்டவராக இருக்க வேண்டும் தோல்விகளை ஒப்புக் கொள்ளும் அளவுக்கு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளும் அளவுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் இந்த வகையான ஒரு விஷயத்தை எவ்விதமான வழிமுறைகள் ஆதரிக்க முடியும் என்பதை நாம் பின்னர் காண்போம் எனவே சில நேரங்களில் சற்று உயர்ந்த மட்டத்தில் இருக்கும் சிக்கலை அமைப்பது பயனுள்ளதாக இருக்கும் இவ்விதமான முடிவுகள் அனைத்தும் பயிற்றுவிப்பாளர் எடுக்க வேண்டிய முடிவுகள் ஆகும் கடைசி கொள்கை என்பது அனுபவத்தை பிரதிபலித்தல் இது அறிவுறுத்தலுக்கான அனுபவ அடிப்படையிலான அணுகுமுறையின் முக்கிய கூறு ஆகும் இது அனைவராலும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இது Merrillன் ஒருங்கிணைப்புக் கொள்கையைப் போலவே அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ளது ஆனால் பிரதிபலிப்பு என்பதன் பொருள் என்ன என்பதில் உணர்வுகள் வேறுபடுகின்றன மாணவர்கள் கடந்து செல்லும் பிரதிபலிப்பை மதிப்பீடு செய்வது மிகவும் கடினம் மதிப்பீட்டில் சிரமம் உள்ளது மற்றும் பயிற்றுனர்கள் இதைப்பற்றி முன்னதாகவே மாணவர்களுடன் அமர்ந்து கூறி இருத்தல் வேண்டும் அவர்கள் பிரதிபலிப்பை மதிப்பீடு செய்வதற்கான மதிப்பீட்டு அளவுகோல்களை உருவாக்க வேண்டும் கற்பவர்களின் அனுமானங்களை ஆழமாக சவால் செய்வதன் மூலம் ஆசிரியர் ஒரு வசதியாளராக செயல்பட வேண்டும் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்க வேண்டும் இதனால் கற்பவர்கள் உண்மையிலேயே அந்த அனுபவத்தை ஆழமான முறையில் பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் கற்பவர்களின் சமூகத்தை பலப்படுத்தி மற்றும் விமர்சன பிரதிபலிப்பை அனுமதித்து தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் நான் குறிப்பிட்டுள்ளபடி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் இருந்தால் ஒரு மாணவி தோல்விகளை ஒப்புக்கொள்வதும் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொள்வதும் ஓரளவு கடினமாக இருக்கலாம் ஆனால் பொருத்தமான கற்றல் சமூகங்களை உருவாக்குவதன் மூலம் தோல்விகளிலிருந்தும் கற்றுக்கொள்வதற்கான வலுவான வழக்கை நாம் உருவாக்க முடியும் மாணவர் சமூகம் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்து மற்றும் ஆசிரியர்களும் முழு செயல்முறையை ஆதரிக்க வேண்டும் அதனால் ஒட்டுமொத்த குழுவும் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் அனுபவத்தின் பிரதிபலிப்பு தோல்விகளின் போது கூட கற்றலுக்கு வழிவகுக்கும் சமூக ஆக்கபூர்வமான கற்றல் சூழலை நிறுவுவதற்கு அதுவே காரணம் இது அனைத்து கற்பவர்களிடமும் பிரதிபலிப்பை உருவாக்கும் அதில் அனைவரும் பங்கேற்க முடியும் பிரதிபலிக்கும் செயல்முறையில் அனைத்து மாணவர்களும் உண்மையில் என்ன நடந்தது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம் அது ஏன் நடந்தது இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் எதிர்கால அனுபவங்களுக்கு அவர்கள் இந்த அறிவை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் அணியில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் இந்த கேள்விகளுக்கு தனித்தனியாக பதிலளிக்க வேண்டியது மிகவும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்க கூட்டாக அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் பிரதிபலிப்பு தனிப்பட்ட மட்டத்திலும் ஏற்பட வேண்டும் சூழ்நிலை சிக்கல்கள் மற்றும் செயல்படுத்தல் உதவிக்குறிப்புகள் உள்ளன புதிய அனுபவத்தில் ஈடுபடுவதற்கும் விளக்குவதற்கும் கற்பவர்களுக்குத் தேவையான அடித்தளத்தை முன்நிபந்தனை அறிவு வழங்க ஆரம்பத்தில் பயிற்றுவிப்பாளர் செயற்கையான அறிவுறுத்தல் வழிமுறைகளை வழங்க வேண்டியிருக்கலாம் சில நேரங்களில் தேவையான பின்னணி அறிவு கற்பவர்களிடம் இருக்காது எனவே பயிற்றுனர்கள் ஆரம்பத்தில் சில அமர்வுகளை நேரடி அறிவுறுத்தல் மூலமாகவோ அல்லது வேறு சில வழிமுறைகள் மூலமாகவோ தொடர்புடைய பின்னணி அறிவை வழங்க செலவிட வேண்டியிருக்கும் திட்டமிடப்பட்ட அனுபவமானது மாணவர்கள் வெளி உலகத்துடன் இணைந்து பணியாற்ற வேண்டியிருக்கும் போது ஒரு நெறிமுறை சூழலை நிறுவ வேண்டும் நீங்கள் மாணவர்களிடையே நெறிமுறை நடத்தை உணர்வை உருவாக்கி வெளி உலகத்துடன் சரியான தொடர்பு கொள்ள அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் எடுத்துக்காட்டு Braille முறை பயிற்றுநர் உருவாக்கத்தில் பார்வை சவாலான குழந்தைகளுடன் பணிபுரியும் மாணவர் அணிகளுக்கு சிக்கல்கள் உள்ளன பார்வை சவாலான குழந்தைகளுடன் எவ்வாறு தொடர்புகொள்வது என்பது குறித்து ஒருவர் பயிற்சியளிக்கப்பட வேண்டும் இதனால் தொடர்பு ஆக்கபூர்வமாக இருக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் இது எப்போதும் சாத்தியமில்லை எனவே பயிற்றுவிப்பாளர்கள் மாணவர்கள் சரியான பயிற்சியினைப் பெறுவதை உறுதி செய்வதற்கு வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கப்படுவதற்கு முன்னர் சரியான நெறிமுறை சூழல் நிறுவப்பட்டுள்ளது என்பதை பயிற்றுவிப்பாளர் உறுதி செய்ய வேண்டும் முந்தைய அனுபவத்தை செயல்படுத்துதல் முந்தைய பாடங்களில் அறிவுறுத்தப்பட்ட கூறுகளிலும் இது விவாதிக்கப்பட்டது முந்தைய அனுபவத்தை செயல்படுத்துவதற்கு பல்வேறு தேர்வுகள் உள்ளன கலந்துரையாடல் கதைகள் போன்றவை இந்தக் கூறுகளை கற்றல் குழுக்களின் பண்புகளை அடிப்படையாகக் கொண்டு பயிற்றுவிப்பாளர் பொருத்த வேண்டும் புதிய அனுபவங்களைச் செயல்படுத்துதல் உருவகப்படுத்துதலை பயன்படுத்தி உண்மையான அனுபவங்களை வழங்குவது மிகவும் விலை உயர்ந்தது அல்லது மிகவும் ஆபத்தானது ஆபத்தான சூழலைப் பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம் இது விலை உயர்ந்ததாக இருந்தாலும் உருவகப்படுத்துதலை அடிப்படையாகக் கொண்ட அனுபவத்தையும் அனுபவத்தை அடிப்படையாகக்கொண்ட உருவகப்படுத்தலையும் நாம் வழங்க வேண்டியிருக்கும் இது கற்றலை மேம்படுத்துகிறது என ஆய்வுகள் சொல்கின்றன மற்றும் அனுபவ கற்றலின் பிற கொள்கைகளையும் பின்பற்றினால் நல்லது இப்போது பல நிறுவனங்களில் கட்டாயமாகிவிட்டிருக்கும் இன்டர்ன்ஷிப் கவனமாக திட்டமிடப்பட்டால் அனுபவ அணுகுமுறையை செயல்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறது ஏனெனில் இன்டர்ன்ஷிப் என்பது யாதெனில் அது கற்பவர்கள் அனுபவத்தின் வழியாக செல்வது இது அவர்கள் பின்னர் பெறக்கூடிய தொழில்முறை அனுபவத்திற்கு மிகவும் ஒத்ததாகும் முழு செயல்முறையையும் நீங்கள் கவனமாகப் பின்பற்றினால் அனுபவ அணுகுமுறையை செயல்படுத்த இன்டர்ன்ஷிப் ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது எந்தவொரு அனுபவத்திற்கும் சூழலை அமைத்தல் மதிப்பீட்டு அளவுகோல்களைத் தொடர்புகொள்வது மாணவர்களை அந்த அனுபவத்தில் பிரதிபலிக்கச் செய்வது என்ற பொருளில் இந்த கொள்கைகளையெல்லாம் நீங்கள் பின்பற்றினால் மாணவர்களின் கற்றல் அடிப்படையில் இன்டர்ன்ஷிப் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பத்திரிகைகள்ஜர்னல்கள் பிரதிபலிப்பதற்கான சிறந்த வாகனங்கள் என்று நாம் முன்பே ஒரு முறை விவாதித்தோம் கற்பவர் அனுபவிக்கும் அனுபவங்கள் யாவை அது நிகழும்போது அதை அவர்கள் பத்திரிக்கைகளில் பதிவு செய்கிறார்கள் முடிவில் பத்திரிகை உள்ளீடுகளின் சுருக்கம் பிரதிபலிப்பு நடைபெறுவதற்கான நல்ல அடிப்படையை வழங்க முடியும் ஆனால் பயிற்றுனர்கள் பத்திரிக்கைகளில் மாணவர்கள் தங்களது அனுபவங்களை பதிவு செய்வதற்கு கற்பவர்களுக்கு சில பயிற்சிகளை வழங்க வேண்டியிருக்கும் பத்திரிக்கைகளை மதிப்பீடு செய்வதில் மிகவும் கவனமாக திட்டமிடல் வேண்டும் இல்லையெனில் மாணவர்கள் ஒரு உண்மையான பத்திரிக்கையை பராமரிக்காமல் இருக்கலாம் சிறந்த தரப்படுத்தலுக்கு வழிவகுக்கும் ஒரு பத்திரிகையை அவை ஒருங்கிணைக்கக்கூடும் மதிப்பீட்டு அளவுகோல்கள் மாணவர்கள் தங்கள் பத்திரிகைகளை உருவாக்கும் விதத்தில் சார்புடையதாக இருக்கக்கூடாது என்பது மிக மிக முக்கியமானது பத்திரிகைகள் மாணவரின் உண்மையான அனுபவங்களை பதிவு செய்ய வேண்டும் அப்படிச் செய்தால் மட்டுமே அனுபவத்திலிருந்து கற்றல் என்பது நிகழும் கடுமையான அறிவுறுத்தல் அட்டவணைகள் காரணமாக புதிய அனுபவங்களுக்கு முடிவுகளை பயன்படுத்துவது மற்றும் முறையான திட்டங்களில் மதிப்பீடு செய்வது மிகவும் கடினம் ஒருவர் குறிப்பிட்ட நேரத்தில் விவாதங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டியிருக்கும் மாணவர் குழுக்களுடன் கலந்துரையாடல்கள் இது போன்ற ஒரு புதிய சூழ்நிலையில் இந்த அனுபவத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துவீர்கள் போன்ற கேள்விகளை அவர்களிடம் கேட்பது நிலைமையை விவரிக்க செய்தல் மாணவர்கள் தங்கள் அறிவை எவ்வாறு பயன்படுத்துவார்கள் என்ற கேள்விகளை கேட்க வேண்டும் ஆனால் ஒரு முறையான திட்டத்தில் வரையறுக்கப்பட்ட விவாதம் மட்டுமே சாத்தியமாகும் நிரல் பாடத்திட்டத்தில் அனுபவ அணுகுமுறையை எங்கே பயன்படுத்தலாம் முறையான பொறியியல் திட்டங்களில் பெரிய அளவில் அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறையை இணைப்பது மிகவும் கடினமாக இருக்கலாம் ஏனெனில் வழக்கமாக நம் திட்டங்கள் மிகவும் இறுக்கமாக திட்டமிடப்பட்டுள்ளன நேரடி அறிவுறுத்தலில் கையாளப்பட வேண்டிய கணிசமான அளவு விஷயங்கள் உள்ளன மற்றும் பொதுவாக அட்டவணைகள் மிகவும் இறுக்கமாக இருக்கும் அனுபவ அணுகுமுறையை மிகப் பெரிய அளவில் இணைப்பது மிகவும் கடினமாக இருக்கலாம் உண்மையில் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறையிலும் இதுவே உண்மை தேர்ந்தெடுக்கப்பட்ட படிப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செமஸ்டர்களில் மட்டுமே அவற்றை செயல்படுத்த முடியும் மிகப் பெரிய அளவில் அல்ல அறிக்கையிடப்பட்ட வழக்குகள் பொதுவாக குறிப்பிட்ட படிப்புகளில் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன என்று விவரிக்கப்பட்டுள்ளன எனவே திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை அல்லது சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை போன்ற ஒரு வழக்கமான பாடத்திட்டத்தின் ஆய்வக கூறுகளை செயல்படுத்த அனுபவ அணுகுமுறையும் பயன்படுத்தப்படலாம் ஆய்வகமானது முன் வரையறுக்கப்பட்ட பயிற்சிகளின் தொடர்ச்சியாக இருப்பதற்குப் பதிலாக மாணவர்கள் அனுபவிக்கும் ஒரு அனுபவமாக இருக்கக்கூடும் பின்னர் அவர்கள் அந்த அனுபவத்தைப் பிரதிபலித்து ஒரு வழக்கமான பாடத்திட்டத்தின் ஆய்வகக் கூறுகளாக பணியாற்றக்கூடிய ஒரு பத்திரிகையை உருவாக்குமாறு செயல்படுத்த முடியும் ஆய்வகக் கூறுகளைக் கொண்ட எந்தவொரு வழக்கமான படிப்பையும் ஒரு அனுபவ அணுகுமுறையாக மாற்றலாம் 0 தியரி 0 டுடோரியல் 1 லேப் க்ரெடிட் கட்டமைப்பைக் கொண்ட ஒரு தனித்த பாடத்திட்டத்தை வழங்கவும் முடியும் அல்லது 0 தியரி 0 டுடோரியல் 2 லேப் க்ரெடிட் மற்றும் அவை அனுபவ அணுகுமுறையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பாடத்திட்டமாக இருக்கலாம் வெளிப்படையாக இதை அடிக்கடி வழங்க முடியாது ஆனால் நிச்சயமாக 2 3 4 செமஸ்டர்களில் இதை வழங்க முடியும் இந்த எல்லா நிகழ்வுகளிலும் இந்த செயல்படுத்தல் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை அல்லது சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறையிலிருந்து வேறுபட்டதாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் உண்மையில் நான் குறிப்பிட்டுள்ளபடி அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறை என அறிவிக்கப்பட்ட சில வழக்கு ஆய்வுகள் கிட்டத்தட்ட திட்ட அடிப்படையிலான அணுகுமுறைகளைப் போலவே இருந்தன அதில் ஏதும் தவறு இல்லை என்று அல்ல ஆனால் நாம் அனுபவ அணுகுமுறையை செயல்படுத்த விரும்பினால் அனுபவ அடிப்படையிலான அணுகுமுறையின் கொள்கைகளை நாம் பின்பற்ற வேண்டும் ஒரு குறிப்பிட்ட முறையான திட்டத்தில் இதை செயல்படுத்துவதில் ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது நான் சொன்னது போல் இன்டர்ன்ஷிப் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அனுபவமிக்க அணுகுமுறையை திறம்பட மற்றும் திறமையாக செயல்படுத்த கல்லூரிகள் இந்த வாய்ப்பைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் சில நிறுவனங்கள் AVR Augmented Virtual Reality போன்ற தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தி பராமரிப்பு போன்ற குறிப்பிட்ட பகுதிகளில் பயிற்சி அளிக்க அனுபவ அணுகுமுறையை செயல்படுத்துகின்றன மேலாண்மைத் திட்டங்களில் களப் பயிற்சியின் அடிப்படையில் சந்தைப்படுத்தல் சேவைத் துறை போன்ற படிப்புகளில் அதிவேக அணுகுமுறையை அறிமுகப்படுத்த முடியும் மற்றும் சில நிறுவனங்கள் இதை முயற்சித்தன அடிப்படையில் சேவை கற்றல் அனுபவத்தை அடிப்படையாகக் கொண்டது கடந்த இரண்டு பாடத்தில் மற்றும் இந்த பாடத்தில் நாம் விவாதித்த மூன்று அணுகுமுறைகள் அவை அனைத்தும் ஏதோவொரு வகையில் தொடர்புடையவை அவை அனைத்தும் செய்வதன் மூலம் கற்றல் கொள்கையை அடிப்படையாகக் கொண்டவை திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை மற்றும் அனுபவ அணுகுமுறை அவை அனைத்தும் செய்வதன் மூலம் கற்றல் என்ற கொள்கையை அடிப்படையாகக் கொண்டவை ஆனாலும் அவை தனித்துவமான அணுகுமுறைகள் கவனம் செயல்முறை எதிர்பார்க்கப்படும் இறுதி முடிவுகள் சற்று வித்தியாசமானவை முறையான பொறியியல் திட்டத்தில் பெரிய அளவில் செயல்படுத்துவதில் உள்ள சிரமம் இந்த மூன்று அணுகுமுறைகளுக்கும் பொதுவான அம்சமாகும் பொறியியல் கல்வியின் தற்போதைய சவால்களை எதிர்கொள்ள அனைத்தும் பயன்படுத்தப்படுகின்றன இந்த அணுகுமுறைகளை எந்த அளவிற்கு முறையான திட்டங்களில் செயல்படுத்த முடியும் இதில் இந்த அணுகுமுறைகளை எந்த அளவில் முறையான திட்டங்களில் சேர்த்தல் வேண்டும் இவை அனைத்தும் சூழ்நிலை சிக்கல்கள் கல்லூரிகள் தாங்கள் எந்த அணுகுமுறைகளை பின்பற்ற விரும்புகிறார்கள் என்பதையும் மற்றும் எந்த அளவிற்கு தங்களது முறையான திட்டங்களில் இந்த அணுகுமுறைகளை ஒருங்கிணைக்க விரும்புகிறார்கள் என்பதையும் தீர்மானிக்க வேண்டும் வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்கும் குறிப்புகள் எதுவும் இல்லாததால் நிறுவனங்கள் அவற்றுக்கு சிறந்தது எது என்பதை பரிசோதனை செய்து தீர்மானிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அந்த குறிப்பிட்ட சூழலுக்கு எந்த வகையான அணுகுமுறைகள் மிகவும் பொருத்தமானவை என்பதை அவர்கள் உருவாக்க வேண்டும் நீங்கள் எவ்வாறு கற்றலின் அனுபவ அணுகுமுறையை தங்கள் நிறுவனத்தில் பயன்படுத்த திட்டமிடுவீர்கள் என்பதை விவரிக்கவும் இந்த அனுபவத்தின் செயல்திறனை பற்றி உங்களது கருத்துக்களை தெரிவிக்கவும் முடிந்தால் 300 வார்த்தைகளுக்கு குறைவாக உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யவும் வார்த்தைகள் அதிகமாகும் என்று உங்களுக்கு நிச்சயமாக தோன்றினால் கண்டிப்பாக உங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளவும் பயிற்சியின் பதில்களை tale என்ற இணையதள முகவரியில் பகிர்ந்ததற்கு நன்றி அடுத்த பாடத்தில் அறிவுறுத்தலுக்கான உருவகப்படுத்துதல் அணுகுமுறையை நாம் புரிந்து கொள்வோம் உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்தக்கூடிய சூழல் என்ன அதன் வலிமை வரம்புகள் என்ன அதன் நன்மைகள் என்ன அதை அடுத்த பாடத்தில் விவாதிப்போம் அதுவரை நாம் காத்திருப்போம்